எனவே மீண்டும் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் அந்த விரிவாக்கப்பட்ட ஏசிஎஸ்ஆர் கடத்திகள் கூடுதல் உயர் மின்னழுத்த பரிமாற்றக் கோட்டில் வலதுபுறத்தில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே நிரப்புதல் அல்லது காகிதம் அல்லது ஹெசியன் போன்ற பல்வேறு அடுக்குகளுக்கு இடையில் கடத்தி மேற்பரப்பில் உள்ள கரோனா இழப்பு மற்றும் மின் அழுத்தத்தை குறைக்க ஒட்டுமொத்த கடத்தி விட்டம் அதிகரிக்க மற்றும் மூட்டை கடத்திகள் பொதுவாக கூடுதல் உயர் மின்னழுத்த பரிமாற்றத்தில் பயன்படுத்தப்படுகின்றன கரோனா இழப்பைக் குறைப்பதோடு ரேடியோ குறுக்கீடுகளைக் குறைக்கவும் எனவே இதைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் விரிவாக்கப்பட்ட ACSR கடத்திகள் உங்கள் கூடுதல் உயர் மின்னழுத்த பரிமாற்றக் கோட்டிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அடுத்தது கலப்பு கடத்திகளின் தூண்டல் இது உங்கள் எண்ணிக்கை 6 என்று வைத்துக்கொள்வோம் ஒற்றை கட்ட வரி 2 கலப்பு கடத்தி கலவை கடத்தி X கொண்டது இது உண்மையில் நான் எக்ஸ் கலவை கடத்தி X எழுதியுள்ளேன் குழு கலப்பு கடத்தி இங்கே ஒரு b c m வரை நீங்கள் கலப்பு கண்டக்டர் மற்றொரு குழு நீங்கள் n கடத்திகள் எண் நாம் இதை கூட்டு கண்டக்டர் X என்று அழைக்கிறோம் இவை கலப்பு கடத்திகளை Y என்று அழைக்கின்றன நாம் என்ன செய்கிறோம் என்றால் இவை அனைத்தும் இந்த கடத்திகள் அவர்களிடம் உள்ளன என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உங்கள் ஆரம் அப்படியே உள்ளது எனவே இந்தக் குழுவிற்கு கலப்பு கண்டக்டர் X என நாம் இந்தக் கடத்தியின் இந்தக் குழு ஆரத்திற்கு தட்டச்சு செய்கிறோம் ஒரு குழு Y அதே போல் இந்த Y க்கு ஒரே மாதிரியான கடத்திகள் உள்ளன அவற்றின் ஆரம் இங்கே இருக்கிறது அது இங்கே இருக்கிறது அது சரியானது மற்றும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த குழு இந்த மொத்த நடப்பு உரிமை என்று அவர்கள் இந்த குழுவில் தற்போதையவர்கள் நான் பக்கத்தில் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளேன் அதாவது திரும்பும் நீரோட்டங்கள் I அதாவது ஒருவர் பக்கத்திற்குள் நுழைந்தால் இன்னொருவர் அந்தப் பக்கத்திற்குச் செல்கிறார் எனவே இந்த தற்போதைய மொத்த மின்னோட்டம் உண்மையில் நான் மற்றும் இங்கே எழுதப்பட்டுள்ளது அதாவது இது போன்ற ஒன்று என்று நினைக்கிறேன் இந்த விஷயத்தைப் புரிந்துகொள்வதற்காக உங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் a b c n என்று நினைத்தால் இது போன்ற நான்கு கண்டக்டர் பக்கங்கள் உங்களிடம் இவ்வளவு கடத்திகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இது தற்போதைய நான் அனைத்து ஆரம் இந்த கடத்தியின் நீங்கள் நீங்கள் அழைப்பது உங்கள் rx rx r x என்று நாம் கருதுகிறோம் எனவே மொத்த மின்னோட்டம் I எனவே ஒவ்வொரு கண்டக்டர்ரும் I n நீரோட்டங்களை எடுத்துச் செல்வார்கள் ஏனெனில் அவை அனைத்தும் இணையாக உள்ளன மேலும் அவை அனைத்தும் ஒத்த கண்டக்டர் என்று நாம் கருதுகிறோம் எனவே ஒவ்வொரு கண்டக்டர்ரும் மின்னோட்டத்தை என் மீது கொண்டு செல்வார்கள் எனவே இங்கே அந்த குழுவில் உங்களுக்கு சரியான எண்ணிக்கையிலான கண்டக்டர்கள் உள்ளனர் இதன் பொருள் இந்த குழுவில் மொத்த மின்னோட்டம் I மொத்தம் ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு கடத்தியிலும் மின்னோட்டம் சமமாகப் பிரிக்கப்படுவதால் ஒவ்வொரு கடத்தியும் உண்மையில் I n மின்னோட்டத்தை எடுத்துச் செல்கிறது எனவே பிறகு நாம் அடுத்த பக்கத்தையும் இங்கே மின்னோட்டம் அதிகமாக இருந்தாலும் இங்கே திரும்புவோம் எனவே இந்த மின்னோட்டம் நேர்மறையாக இருந்தால் நான் நான் இந்த மின்னோட்டம் இருக்கும் நான் மற்றும் ஒவ்வொரு மின்னோட்டமும் திரும்பும் I m ஏனென்றால் இங்கே நீங்கள் m கடத்திகளின் எண்ணிக்கை சரியாக உள்ளது அதாவது அர்த்தம் எனவே துணை கண்டக்டர்களிடையே மின்னோட்டம் சமமாக பிரிக்கப்படுகிறது என்று நாம் கருதினோம் எனவே X இன் அந்த c துணை கண்டக்டர் தற்போதைய I m ஐ எடுத்துச் செல்கிறது நான் உங்களிடமும் Y இன் ஒவ்வொரு துணை கண்டக்டர்ரிடமும் கரண்ட் எடுத்துச் செல்கிறது என்று சொன்னேன் I m மைனஸ் அடையாளம் அது ஒரு திரும்பும் பாதை அதனால் தான் I m இப்போது நாம் இந்த சமன்பாட்டை 46 பயன்படுத்துவோம் இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவோம் இப்போது இந்த 46 சமன்பாடு எண் இந்த சமன்பாடு இது பொதுவான உண்மை இந்த சமன்பாட்டை இணைக்கிறது நாம் சரியாகப் பயன்படுத்துவோம் எனவே சமன்பாடு 46 ஐ உப கண்டக்டர் a க்குப் பயன்படுத்துகிறது அதாவது இந்த கண்டக்டர் சொல்வதற்கு எனவே பல கண்டக்டர்கள் இங்கே a க்காக விண்ணப்பிக்கிறோம் இந்த கண்டக்டர் 'a ' கண்டக்டர் 'a ' சரி என்று சொல்வதற்கு எனவே இந்த சூத்திரத்தை நாம் பயன்படுத்தினால் நீங்கள் ʎa ஐ இப்போது கண்டக்டர் 'a' ʎa க்கு பதிலாக 0 4605 மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கிறது அதற்கு பதிலாக நான் நான் ஒவ்வொரு கண்டக்டரும் I n ஐ சரியாக எடுத்துச் செல்கிறது எனவே நான் n பின்னர் உங்கள் பதிவு 1 r x ஏனெனில் r x என்பது குழு X இல் உள்ள துணை கண்டக்டரின் ஆரம் எனவே rx பிளஸ் அனைத்து அனைத்து தூரங்கள் பதிவு log 1 D ab இங்கே அது பொது 1 j 1 முதல் n மற்றும் j ≠ I ij log 1 D ij பொது விஷயம் ஆனால் ij அனைத்தையும் a b c m மற்றும் இது சரி எனவே இது நாம் பதிவு 1 D a b ஐ எழுதலாம் அதாவது இந்த குழுவிற்குள் உள்ள இந்த தூரம் D ab பின்னர் log 1 D ac log 1 your abac பின்னர் log 1 D விளம்பரம் வரை log 1 D வரை முதல் படி முதலில் இந்த விஷயம் எல்லாம் a இலிருந்து தூரம் இந்த குழுவில் உள்ள துணை கண்டக்டர் a இலிருந்து மற்ற அனைத்து துணை கண்டக்டர்களுக்கும் அதனால் தான் 1 D a b log 1 D a c log 1 D a c log 1 D n எனவே இது முதல் விஷயம் அல்லது நீங்கள் அதற்குள் a to b a to c a to d a to n அனைத்து தூரமும் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி மட்டுமே இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி இப்போது அடுத்தது இந்த திரும்பும் பாதை உள்ளது இந்த மின்னோட்டம் I m அதனால் அடுத்தது உங்கள் 0 4605 மைனஸ் I m பிறகு 1 D ஐ பதிவு செய்யுங்கள் அது உங்கள் D a a அதாவது பரஸ்பரம் 1 பரஸ்பர தூரம் a பின்னர் நீங்கள் இங்கே பாருங்கள் aa aa பின்னர் நீங்கள் ab ab பார் ac ac வரை log 1D am பரஸ்பர தூரம் எனவே குழுவிற்குள் இது குழு உரிமைக்கு இடையில் உள்ளது எனவே முதல் கால எல்லாமே இது போன்றது இரண்டாவது காலமானது D aa ab ac என்பது சரியானது மற்றும் கழித்தல் அடையாளம் என்பதால் இது திரும்பும் பாதை எனவே இது இந்த குறிப்பிட்ட சமன்பாடு உரிமையின் விரிவாக்கம் மட்டுமே எனவே இந்த உரிமையை நீங்கள் மிகவும் எளிமையாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் உண்மையில் இது ஒன்று உள்வரும் மற்றொன்று வெளிச்செல்லும் திரும்பும் பாதை உங்களிடம் n கண்டக்டர்களின் எண்ணிக்கை மட்டுமே உள்ளது ஆனால் n m என்றால் வேறு பிரச்சினை ஆனால் இந்த சொல் அப்படியே இருக்கும் இது குழுவிற்குள் உள்ளது இது குழுவிற்கு இடையே உள்ளது எனவே இப்போது நாம் இந்த சமன்பாட்டை எளிமைப்படுத்துவோம் எனவே இந்த சொல் ʎa இந்த காலத்திற்கு சமம் I n அனைத்தும் log 1 rx log ஆக இருக்க வேண்டும் இவை அனைத்தையும் பதிவு 0 4605 I n log 1 rx × D ab × D என எழுதலாம் ac × D விளம்பரம் வரை D a n மற்றும் அடுத்து இப்போது இது உண்மையில் 1 D 1 D a D a log 1 D a b இது போன்றது எனவே இதை நீங்கள் எடுப்பதற்குப் பதிலாக நீங்கள் சரி மற்றும் இந்த 1 டி a ஐ உண்மையில் நீங்கள் D a a 1 என்று எழுதலாம் 1 D ab 1 எனவே அனைத்து 1 கழித்தல் இறுதியில் வரும் எனவே 0 4605 I m லாக் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் D a a × D a b × D a c D நான் சொல்வது சரிதான் எனவே இந்த பிளஸ் ஏனெனில் இந்த 1 D a ஐ நாம் Da 1 D ஆக்கிவிட்டோம் D ஏபி சரி நீங்கள் இதைச் செய்யுங்கள் இது ஏன் இப்படி சரி அடுத்து இந்த 2 இந்த 2 உங்கள் 0 4605 I இந்த 1n இங்கே உள்ளது என்று நீங்கள் எழுதலாம் இங்கே 1 m இங்கே உள்ளது எனவே இந்த விஷயத்தையும் இந்த சக்தியையும் 1 n சக்திக்கு பதிவு செய்யவும் அதுபோல இதுவும் 1 m இங்கே I m எனவே மின்சக்திக்கு இந்த சக்தி 1 மீ வலதுபுறம் ʎ a 0 4605 என எழுதலாம் × D ab × D ac × D விளம்பரம் D am to power 1 n இது சமன்பாடு 49 அது உங்களுக்கு புரியும் என நினைக்கிறேன் இப்போது துணை கடத்தி a இன் தூண்டல் என்பது ஃப்ளக்ஸ் இணைப்புகள் L a ʎ a மற்றும் மின்னோட்டம் மின்னோட்டம் கொண்டு செல்லும் ஒவ்வொன்றும் மின்னோட்டம் I n I n ஆல் வகுக்கப்படுகிறது n எனவே அது ʎ a I n ஆக இருக்க வேண்டும் பிறகு ʎa உங்களுக்குத் தெரியும் n × 0 4605 அதே வெளிப்பாட்டை D a a × D a b × D ac வரை D am வரை மின் 1 m வரை r x × D ab × D ac × D ab D an the power 1 n இது சமன்பாடு 50 ஆகும் இப்போது கலப்பு கடத்தியின் எந்த ஒரு துணைக் கடத்தியின் எக்ஸ் சராசரி தூண்டலையும் L சராசரியாக கொடுக்கலாம் La Lb Lnn இது சமன்பாடு 51 மின் துணை கடத்திகளின் மின்சாரம் இணையாக அது தூண்டல் L சராசரி என் யோசனை இது போன்ற ஏதாவது தெரியும் நீங்கள் எந்த துணை கண்டக்டரின் சராசரி தூண்டல் இது எந்த துணை கண்டக்டர் சராசரி தூண்டல் என்று நினைக்கிறேன் உங்களிடம் பல விஷயங்கள் இருந்தால் இணையாக இருக்கும் சரி எனவே பல விஷயங்கள் இணையாக உள்ளன அனைத்து n n n வரை L சராசரி L சராசரி பின்னர் L சராசரி L சராசரி அனைத்து L சராசரி பின்னர் அவர்கள் சமமான பின்னர் L சராசரி n சரி எனவே அனைத்தும் மின்சார இணையாக உள்ளன எனவே L சராசரி உங்கள் மொத்தமாக இருக்கும் அதாவது L சராசரி நாம் முதலில் சரியாகப் பெற்றோம் பின்னர் மொத்தம் இது கலப்பு x என்று கடத்தி குழு x ஆகும் எனவே அது சராசரி சராசரி n L சராசரி n சரியானது ஏனென்றால் அனைவருக்கும் சராசரி தூண்டல் உள்ளது L சராசரி L சராசரி நாம் இங்கே L aL b வரை L n n வரை கணக்கிடுகிறோம் ஏனென்றால் குழுவில் X n கடத்திகளின் எண்ணிக்கை உள்ளது எனவே அனைத்து கண்டக்டர்களும் மின்சாரம் இணையாக இருப்பதை நான் உங்களுக்குக் காண்பித்தேன் அனைத்து கடத்திகளும் இணையாக உள்ளன மொத்த மின்னோட்டம் I கண்டக்டர் தற்போதைய I n ஐ எடுத்துச் செல்கிறது ஆகையால் இந்த L X அந்த குழுவிற்கு சமமானது ஏனெனில் கடத்தி X மின் துணை கடத்திகளால் ஆனது அதன் தூண்டல் இணையாக உள்ளது அதாவது நீங்கள் குழு X என்று அழைக்கப்படும் குழு நீங்கள் தூண்டல் L X L சராசரி n L a L b L c L n n2 ஏனென்றால் L சராசரி L a L b L n n மற்றும் இது இங்கே சமம் n கூட இருக்கிறது எனவே நீங்கள் L சராசரியை மாற்றினால் அது n2 ஆகி 52 ஆக இருக்கும் எனவே இப்போது சமன்பாடு 55 இல் La Lb Lc and L n மதிப்புகளை மாற்றவும் நாம் La ஐ மட்டுமே கணக்கிட்டுள்ளோம் எனவே நீங்கள் இதை எழுதினால் La Lb Lc என்று கணக்கிட்டால் இது போன்ற அனைத்தையும் இங்கே மட்டும் செய்ய முடியாது எனவே உங்களை நீங்களே Lb Lc ஆக்கினால் எனவே நீங்கள் சமன்பாடு 52 இல் La Lb Lc இன் அனைத்து மதிப்புகளையும் மாற்றினால் அதாவது இந்த சமன்பாட்டில் நீங்கள் சரியாக மாற்றுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் La Lb Lc ஐ மாற்றினால் அனைத்தும் n இன் செயல்பாடாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே மாற்றீட்டைச் சமர்ப்பித்தவுடன் n என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும் La Lb Lc ஒன்று n ஒன்று n இரத்து செய்யப்படும் இங்கே ஒரு n மட்டுமே இருக்கும் n 2 இல்லை n மட்டும் சரியாக இருக்கும் எனவே இந்த சமன்பாட்டை நீங்கள் மாற்றினால் 0 4605 பதிவு D m D s x மில்லி ஹென்றி ஒரு கிலோமீட்டருக்கு எழுதலாம் இது என்ன உரிமை என்பதை நான் வரையறுக்கிறேன் எனவே இந்த அனைத்து La Lb Lc n இன் அனைத்து செயல்பாடுகளுக்கும் பதிலாக உள்ளது அதாவது அது n2 ஆக இருக்காது ஏனெனில் 1 n ரத்து செய்யப்படும் n மட்டுமே இருக்கும் அந்த வழக்கில் என்ன நடக்கும் என்றல் D m D aa D ab D am பிறகு இது மற்ற குழுவின் அனைத்து பரஸ்பர தூரத்திற்கும் துணை கண்டக்டர் a க்கும் இருக்கும் இதேபோல் துணை கண்டக்டர் உங்கள் b குழு X இல் உள்ள அனைத்து குழுக்களுக்கும் உள்ள தூரத்திற்கு Y அதாவது ba bb மற்றும் உங்கள் D na D nb D nm மற்றும் சக்தி வரை 1 n ஏனெனில் 1 n நாம் இதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் போது n மட்டுமே இருக்கும் என்று சொன்னேன் இவை அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்தால் இது n 1 L இரத்து செய்யப்படும் ஒரு n இருக்கும் எனவே முன்பு 1 n ஆக இருந்தது இப்போது அது உங்கள் 1 n × 1 m × 1 n ஆல் பெருக்கப்படும் அது 1 nm சரியாக இருக்கும் அது 1 mn சிறிதாக இருக்கும் அதுபோல தனக்கென அந்த குழுவிற்குள் D aa D ab Dan மற்றும் மேலும் துணை கண்டக்டர் a அனைத்திற்கும் குழுவில் உள்ள தூரம் X aa ab Dba Dbb Dbn D na D nb D nn வரை அனைத்து தயாரிப்புகளும் அது 1 n 2 ஆக இருக்கும் ஏனெனில் இங்கே அது இங்கே இருந்தது 1 m ஏனென்றால் அது மற்றொருது L x இன் வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்க உங்கள் L x இந்த விஷயத்தைக் கண்டுபிடிக்க ஒரு L இருக்கும் எனவே அதன் காரணமாக ஒன்று 1 n க்குச் செல்லும் அப்போது நீங்கள் சராசரி 1 ஐக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே அது 1 n ஆக இருக்கும் எனவே அது 1 n m ஆக இருக்கும் அது 1 n2 ஆக இருக்கும் அதனால்தான் இங்கே அது 1 mn மற்றும் இங்கே அது 1 n2 வலது மற்றும் இது சமன்பாடு 55 இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் சரி இது X குழுவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கண்டக்டரின் தூரம் இதை நீங்கள் குழு Y யில் கண்டக்டர்கள் என்று அழைக்கிறீர்கள் அதனால் ஒ a a b am b a bb இது வரை சக்தி 1 mn 1 mn மற்றும் இது குழுவிற்குள் உள்ளது எனவே D a a D a b D a n D b a D b b D b n எனவே இது 1n2 மற்றும் இது சமன்பாடு 55 ஆகும் D A Db b Dn n வரை அவை பொதுவாக கற்பனையான ஆரம் இது X X இன் குழு x இன் சரியானது எனவே இந்த D இப்போது இந்த D m அது உங்களுடையது இந்த D m என்பது D m மற்றும் D s x சரியானது எனவே D m என்பது mn சொற்களின் mn தாவது ரூட் ஆகும் இவை அனைத்தும் சாத்தியமான பரஸ்பர தூரத்தின் தயாரிப்புகள் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் இவை அனைத்தும் குழு X இல் உள்ள ஒரு கண்டக்டருக்கு இடையேயான பரஸ்பர தூரங்கள் Y குழுவின் அனைத்து கண்டக்டர்களுக்கும் Y அதாவது aa ab இருந்து இரண்டு கண்டக்டர்களுக்கு ba bb bm வரை இதேபோல் குழு X இல் உள்ள n வது கண்டக்டருக்கு Y n a n b குழுவில் உள்ள மற்ற கண்டக்டர்களுக்கு இவை அனைத்தும் சக்தி 1 m n வலதுபுறம் இருக்கும் எனவே அது பரஸ்பர தூரம் குழுவில் வரும்போது ஒரு M எண் கடத்திகள் உள்ளன அங்கு குழு Y எண் கண்டக்டர்கள் உள்ளனர் எனவே மொத்த சாத்தியமான சாத்தியக்கூறு m ஆக உள்ளது அதனால்தான் D m என்பது mn காலத்தின் m n வது ரூட் ஆகும் ஒய் சரியானது பரஸ்பர வடிவியல் தூரம் என்று அழைக்கப்படுகிறது இது பரஸ்பர GMD இது இந்த D m என்று அழைக்கப்படுகிறது அந்த பரஸ்பர வடிவியல் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் தூரத்தை நீங்கள் சரியாக அழைக்கிறீர்கள் எனவே இது பரஸ்பர GMD என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் D s x என்பது n ஸ்கொயர் ரூட் அதன் n ஸ்கொயர் ரூட் n ஸ்கொயர் r x D aa D bb எல்லாமே கற்பனையான ஆரம் r x கொண்ட n சதுர காலத்தின் தயாரிப்பின் n சதுர வேர் மற்றும் உங்கள் கண்டக்டர் துணை கண்டக்டர் ஒரு குழுவில் உங்கள் எண் அங்கு உள்ளன எனவே இது n சதுர காலத்தின் தயாரிப்பின் n வர்க்க மூலமாக இருந்தால் அது n இன் n வலமாக இருக்கும் rx ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் ஒவ்வொரு ஸ்ட்ராண்டிலிருந்தும் குழு X க்குள் உள்ள மற்ற அனைத்து இழைகளுக்கும் உள்ள தூரம் D sx என வரையறுக்கப்படுகிறது சுய வடிவியல் சராசரி தூரம் இது கடத்தி X இன் சுய GMD என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒன்று பரஸ்பர GMD மற்றொரு சுய GMD எனவே நமக்குத் தேவையான 2 விஷயங்களுக்குத் தூண்டலைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்று பரஸ்பர GMD மற்றொன்று சுய GMD சரி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இதேபோல் கண்டக்டர் Y இதேபோல் இந்த விஷயம் குழு Y ஆக இருக்கலாம் எனவே காம்போசிட் கண்டக்டர் Y இன் தூண்டல் ஒரு c போன்ற முறையில் தீர்மானிக்கப்படலாம் எனவே இந்த விஷயத்தில் அது ஒரு குழு X என்பது மற்றொரு குழு Y ஆகும் எனவே பரஸ்பர GMD இல் எந்த மாற்றமும் இருக்காது அது அப்படியே இருக்கும் அதாவது Dm அதே சரியாக இருக்கும் எனவே பரஸ்பர GMD D m அப்படியே இருக்கும் ஆனால் நீங்களே GMD D S Y வித்தியாசமாக இருக்கும் Y முன்பு X குரூப் ஐ கண்டுபிடித்ததை போல செய்யப்படும் அதாவது காம்போசிட் கண்டக்டர் X போல இங்கே காம்போசிட் கண்டக்டர் Y காட்டப்படவில்லை எனவே அடுத்தது கொஞ்சம் பயிற்சி அவசியம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் கொஞ்சம் புரிந்து கொள்வதும் அவசியம் எனவே அடுத்தது சமச்சீர் இடைவெளியுடன் 3 கட்ட பரிமாற்றக் கோட்டின் தூண்டல் நம்மிடம் 3 கட்ட பரிமாற்றக் லைன் பஃபேஸ் உள்ளது a பஃபேஸ் b பஃபேஸ் c பஃபேஸ் மற்றும் சமபக்க d அது சமபக்க முக்கோணத்தின் மூலையில் நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு சமம் இதை நீங்கள் முதலில் கருதினீர்கள் அதன் பிறகு நாம் பொதுமைப்படுத்துவோம் எனவே இந்த 3 கட்ட கோடு சமச்சீர் இடைவெளியுடன் d d தூரம் அதே மற்றும் ஆரம் ஒவ்வொரு கடத்தி r க்கு r r மற்றும் இது உங்களுடையது எனவே இது படம் 7 எனவே படம் 7 சமச்சீர் இடைவெளி மற்றும் கடத்தியின் ஆரம் கொண்ட 3 கட்ட பரிமாற்றக் கோட்டின் கண்டக்டர்களைக் காட்டுகிறது அது r சரியானது என்று நாம் கருதுகிறோம் எனவே மீண்டும் இங்கே சமன்பாடு 46 என்று சமன்பாட்டைப் பயன்படுத்துவோம் அதாவது அதே சமன்பாடு இந்த சமன்பாடு 46 மீண்டும் இந்த சமன்பாட்டை நீங்கள் மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள முயற்சித்தால் நாம் இந்த சமன்பாட்டை வைப்போம் எனவே இந்த சமன்பாடு 46 கடத்தி கட்டத்தின் மொத்த ஃப்ளக்ஸ் இணைப்புகள் கட்டத்திற்கு ʎ a ஆல் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே I மட்டுமே I 1 r I பதிவு செய்கிறேன் I a b c 3 கட்டங்கள் உள்ளன என்று கருதுகிறேன் a b c என்று வைத்துக்கொள்ளுங்கள் I a I மீன் I சிறிய i இது சரி a b c 3 கட்டங்கள் உள்ளன எனவே ʎa 0 4605 I க்கு பதிலாக இங்கே ஒரு பொது I ஒரு பதிவு 1 r I b தூரம் அதே தான் எனவே அது log 1 D I c log 1 D ஆக இருக்கும் இல்லையெனில் இது D a b D b c போன்றதாக இருக்க வேண்டும் இது பின்னர் சமன்பாடு 56 என்று பார்ப்போம் ஆனால் இந்த விஷயத்தில் தூரம் சமமாக இருக்கும் எனவே விஷயங்கள் எளிதானவை எனவே λ 0 4605 Ia log 1 r I b log 1 r D I c log 1 D அது 56 மீதம் முள்ள 3 phase current ஐ நாம் I a I b I c 0 ஆக அனுமானிக்கிறோம் ஆகையால் I b I c a அதாவது இந்த சமன்பாட்டை வைத்திருக்கும் இந்த சமன்பாடு ʎ a 4605 நான் ஒரு பதிவு 1 r I b log 1 D I c log தூரம் அதே இது சமன்பாடு 56 0 4605 க்கு சமம் பிறகு I a log 1 r I b I c நீ வெளியே நீங்கள் log 1 D மற்றும் நான் b I c சமநிலை நிலை எனவே b Ib I c I எனவே I log 1 r I log 1 D எனவே இது நீங்கள் 0 4605 I ஒரு பொதுவான வலது log 1 r எழுதலாம் இப்போது கழித்தல் 1 D ஆகும் எனவே நாம் பதிவு D சரி இந்த 56 மற்றும் 57 இந்த 56 மற்றும் 57 சமன்பாட்டைப் பயன்படுத்துவதற்கு நாம் மாற்றும் விஷயம் இதுதான் எனவே இப்போது நான் இந்த வெளிப்பாட்டை சரியாகக் காட்டினேன் என்று நாம் எழுதுகிறோம் எனவே நாம் loga 0 4605 I ஒரு பதிவு D r என எழுதலாம் அது மில்லி எடை ஆனால் கிலோமீட்டருக்கு டன் எனவே இது சமன்பாடு 58 ஆகும் எனவே தூண்டல் La ʎa I a எனவேI இப்போது அங்கு இருக்கிறது எனவே ஒரு கிலோமீட்டருக்கு 0 4605 பதிவு D r மில்லி ஹென்றிக்கு சமம் இது சமன்பாடு 59 எனவே சமச்சீர்மை காரணமாக சமச்சீர் ʎa ʎb ʎ c எனவே இது உண்மையில் ஒரு சமபக்க முக்கோணம் எனவே இந்த தூண்டல்கள் L a L b L c எனவே அவை ஒரே மாதிரியானவை ஏனெனில் இது சமச்சீர் இடைவெளி சரியானது எனவே இது வரை இது உங்கள் அனைவருக்கும் புரியும் என்று நான் நம்புகிறேன் இந்த தூண்டலின் சரியான கணக்கீடாக I உள்ளது இதற்குப் பிறகு நாம் இப்போது என்ன செய்வோம் 3 கட்ட பரிமாற்றக் கோடுகளின் சமச்சீரற்ற இடைவெளியுடன் உங்கள் இப்போது சமச்சீர் அல்ல என்று நீங்கள் அழைப்பது எனவே சமச்சீரற்ற இடைவெளிகளுடன் கூட சமச்சீரற்ற இடைவெளிகள் ஃப்ளக்ஸ் இணைப்புகள் ஒவ்வொரு கட்டத்தின் தூண்டியாகும் ஒரே இடைவெளி சமச்சீர் அல்ல சமச்சீரற்ற இடைவெளி என்று எழுதுங்கள் எனவே அந்த மின்னோட்டம் சமநிலையில் இருந்தாலும் சரி ஆனால் ஃப்ளக்ஸ் இணைப்புகள் ஒவ்வொரு கட்டத்தின் தூண்டியாகவும் இருக்காது அப்படியானால் உங்களிடம் 3 கட்டக் கோடு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு கட்டம் b இது கட்டம் c மன்னிக்கவும் இது கட்டம் b இது கட்டம் c என்பது சரி எனவே a மற்றும் b ஆகிய கட்டங்களுக்கிடையேயான தூரம் D a b கட்டம் a மற்றும் c என்பது D c a மற்றும் b மற்றும் c என்பது D b c D b c எனவே இப்போது அந்த D a b D b c D c a வேறு எனவே இந்த 46 ஐ மீண்டும் மீண்டும் சமன்படுத்தும் அதே சூத்திரத்தைப் பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்த ஒரு சமன்பாட்டை உபயோகிப்போம் சமமாக 0 4605 I log 1 r I b log D ab 1 D aba ஆக இருக்க வேண்டும் பிளஸ் I c log 1 D ca அந்த தூரம் a to c நான் நினைக்கிறேன் a b b c c a அடிப்படையில் a to c is ac நாம் எழுதுகிறோம் D c a எனவேI c log 1 இல் D c a இது சமன்பாடு 60 ஆகும் இதேபோல் கட்டம் b க்கு நீங்கள் ʎb 0 4605 என எழுதவும் பிறகு I a பின்னர் பதிவு செய்க I b அது log 1 r I b ஆக இருக்கும் மற்றும் அது பிளஸ் ஆகும்போது c c log 1 D bc வலது எனவே இதற்கு அடுத்தது இது சமன்பாடு 61 ஆகும் அதேபோல ʎ c 0 4605 I ஒரு log 1 D c a சரியானது இப்போது ʎc I b I b log 1 D bc என்று 1 D bc I c log 1 rw போது I a I b I c வருகிறது 1 r இந்த கடத்தி வெவ்வேறு ஆரம் கூட இருக்கலாம் r 1 r 2 r 3 இந்த வழக்கில் இது நடக்கும் இது நடக்கும் rb இது நடக்கும் நான் r r c எனவே இந்த சூத்திரத்தை சரியாக மட்டுமே பயன்படுத்துகிறேன் என்று கருதுவோம் எனவே இந்த பொதுமைப்படுத்தப்பட்ட சூத்திரம் நீங்கள் மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் நான் இதைச் சரியாகச் சொல்கிறேன் அதாவது இது சமன்பாடு 62 எனவே நீங்கள் ʎ a ʎ b மற்றும் ʎ c இந்த கட்டத்தின் ஃப்ளக்ஸ் இணைப்புகளைப் பெற்றுள்ளீர்கள் இப்போது கட்டம் கட்டம் கட்டிகள் ʎ a ʎ b மற்றும் c சரியாக இருக்கும் மேலும் இது 1 r log 1 D ab log 1 D ca log 1 D ab log 1 r log 1 D bc log 1 D ca log 1 D bc பதிவு 1 r I a I b I c இது உங்கள் 63 ஆகையால் சமச்சீர் தூண்டல் மேட்ரிக்ஸ் L வழங்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வகுப்பதற்காக பிரிப்பீர்கள் ʎ b நீங்கள் அதை b ஆல் வகுப்பீர்கள் மேலும் a c க்கு நீங்கள் i c ஆல் வகுத்தால் L a L b L c அனைத்தும் கிடைக்கும் எனவே மேட்ரிக்ஸ் வடிவத்தில் நீங்கள் எழுதினால் இந்த அணி மட்டும் இருக்கும் எனவே எல் நீங்கள் செய்தால் சமம் எனவே L என்பது ஒரு விஷயத்தை இங்கே பிடிப்பதற்கு சமம் a ʎ a ʎ b நான் ஒரு விஷயத்தை தவறவிட்டேன் 0 4605 நான் அதை தவறவிட்டேன் அதை பெருக்க வேண்டும் இதை எங்காவது செய்யும் போது இதை பெருக்க வேண்டும் இதை 0 4605 ஆல் பெருக்க வேண்டும் நான் அதை தவறவிட்டேன் அது பெருக்கப்பட வேண்டும் எனவே இங்கே அது 0 4605 0 4605 0 4605 அதனால் நான் அதை தவறவிட்டேன் எனவே L சமம் L L சமம் L என்றல் L a L b L c 4605 log 1 r log 1 D a b log 1 D c a log 1 D a b log 1 r log 1 D b c log 1 D c a log 1 D b c log 1 க்கு ஒரு கிலோமீட்டருக்கு மில்லி ஹென்றி